ஹீப் செயற்கரிய செயல்கள் குறித்த இந்த விரிவுரைக்கு வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் எனவே முந்தைய சொற்பொழிவில் ptmalloc ஹீப் நினைவகத்தை எவ்வாறு நிர்வகிக்கிறது என்பதைப் பற்றி சில உள்ளடக்கங்களைப் பார்த்தோம் இந்த விரிவுரையில் இந்த ஹீப் மேலாண்மை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளைப் பார்ப்போம் மேலும் ஒரு குறிப்பிட்ட செயற்கரிய செயலையும் பார்ப்போம் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே முந்தைய சொற்பொழிவில் malloc எவ்வாறு பல்வேறு பின்களைப் பயன்படுத்துகிறது மற்றும் இந்த பல்வேறு பின்கள் லிஙஂகஂடஂ லிஸஂடஂ ஹெடர்களை எவ்வாறு சேமிக்கின்றன இந்த லிஙஂகஂ லிஸஂடஂ சிங்கிள் அல்லது டபுளி லிஙஂகஂடஂ லிஸஂடஂ ஆக இருக்கும் என்பதில் நாம் நிறுத்தினோம் சங்க்ட் நினைவகத்திற்காக ஒரு கோரிக்கை நிகழும் போதெல்லாம் இந்த லிஙஂகஂடஂ லிஸஂடஂகளை malloc பார்த்து கோரப்படும் நினைவகத்தின் அளவைப் பொறுத்து அந்த கோரிக்கைக்கு ஒரு நினைவக சங்க் ஐ ஒதுக்குகிறது இப்போது இன்று நாம் ஃப்ரீ செயல்பாடுகளுடன் விரிவுரையைத் தொடங்குவோம் எனவே அடிப்படையில் என்ன நடக்கும் என்றால் ஃப்ரீ செயல்பாடு உங்களுக்குத் தெரிந்தவுடன் ஃப்ரீ செயல்பாடு செயல்படுத்தப்படும்போது ஒரு சுட்டிக்காட்டியை எடுக்கும் எனவே உட்புறமாக ptmalloc சங்க் ஐ ஃப்ரீ செய்யும் மற்றும் ஒதுக்கப்பட்ட சங்க் ஆனது இப்போது ஒரு ஃப்ரீ சங்க் ஆக மாறும் எனவே அழைக்கப்படும் ஃப்ரீ செயல்பாடு குறித்த விவரங்களைப் பார்ப்போம் ஆகவே இது நமது ஹீப் என்று சொல்லலாம் மற்றும் ஹீப் பல்வேறு சங்க்களை கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே இவை தற்போதுள்ள பல்வேறு சங்க்களை போன்றவை ஒரு குறிப்பிட்ட பாய்ன்டர் ஐ ஃப்ரீ செய்ய விரும்புகிறோம் என்று இப்போது சொல்லலாம் எனவே முந்தைய சொற்பொழிவில் நாம் பார்த்தது போல இந்த குறிப்பிட்ட சுட்டிக்காட்டி உண்மையில் ஹீப் இல் ஒதுக்கப்பட்ட சங்க் சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த ஒதுக்கப்பட்ட சங்க் ஆனது அந்த பகுதிக்கு ஒத்த உண்மையான தரவையும் சில குறிப்பிட்ட மெட்டாடேட்டாவையும் உள்ளடக்கியது இது தொடக்க சுட்டிக்காட்டி ptr க்கு முன் நான்கு பைட்டுகள் மற்றும் எட்டு பைட்டுகள் உள்ளன ஆகவே ஹீப் இன் ஒரு பகுதியைக் காண்பிக்கும் இந்த குறிப்பிட்ட வரைபடதை கவனியுங்கள் ஹீப் உண்மையில் பல்வேறு சங்க்குகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஒதுக்கப்பட்டுள்ளன அல்லது விடுவிக்கப்பட்டன இப்போது இந்த ஃப்ரீ சுட்டிக்காட்டி அறிக்கையை கருத்தில் கொள்வோம் எனவே சுட்டிக்காட்டி ஹீப் இல் இருக்கும் நினைவகத்தின் ஒரு சங்க் ஆக இருக்கும் அதில் சில பகுதிகள் அந்த குறிப்பிட்ட சுட்டிக்காட்டிக்கு ஒத்த தரவுகளாக இருக்கும் மற்ற பகுதிகள் சில மெட்டாடேட்டாவாக இருக்கும் அவை ஒரு சங்க் இன் அளவு மற்றும் வகைக்கு ஒத்திருக்கும் மற்றும் பல எனவே ஃப்ரீ சுட்டிக்காட்டி அழைக்கப்படும் போது முதலில் நடக்கும் விஷயம் என்னவென்றால் ptmalloc ஃப்ரீ குறியீடு முதலில் ஃப்ரீ சங்க் இன் அளவை 0 ஆக அமைக்கும் முந்தைய சொற்பொழிவிலிருந்து நீங்கள் சேகரிக்கக்கூடியது சங்க் இன் அளவு மெட்டாடேட்டாவில் உள்ளது எனவே இந்த மெட்டாடேட்டா 0 க்கு அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து p பிட் 0 ஆக அமைக்கப்படுகிறது எனவே p பிட் அடுத்த சங்க் க்கு ஒத்திருக்கிறது இது ஹீப் இல் உள்ளது முந்தைய சொற்பொழிவில் இருந்து p பிட் முந்தைய ஜங்க் ஒதுக்கப்பட்டதா அல்லது விடுவிக்கப்பட்டதா என்பதை நீங்கள் நினைவு கூரலாம் எனவே இங்கே என்ன நடக்கும் என்றால் இந்த சுட்டிக்காட்டி அடிப்படையில் ptmalloc குறியீடு p இருக்கும் இருப்பிடத்தைப் பெற்று அங்கு p உள்ளது மற்றும் p இன் குறிப்பிட்ட மதிப்பை 0 ஆக அமைக்கவும் இந்த சங்க் ஃப்ரீ என்பதைக் குறிக்கிறது சில வகையான பின்களின் ஒருங்கிணைப்பு சாத்தியமாகும் எனவே ஒருங்கிணைப்பதன் மூலம் நாம் சொல்வது என்னவென்றால் ஃப்ரீ செயல்பாட்டு அழைப்பின் போது ptmalloc குறியீடு பல்வேறு அருகிலுள்ள ஃப்ரீ சங்க்களின் நினைவகங்களில் சேரக்கூடும் எடுத்துக்காட்டாக இங்குள்ள முந்தைய சங்க் ஆனது உண்மையில் ஃப்ரீ என்றும் இந்த சங்க் உம் ஃப்ரீ என்றும் சொல்லலாம் அத்தகைய சந்தர்ப்பத்தில் ptmalloc என்ன செய்ய முடியும் என்பது இந்த அருகிலுள்ள சங்க்களை ஒன்றிணைத்து மிகப் பெரிய ஃப்ரீ சங்க் நினைவகத்தை உருவாக்க முடியும் எனவே இந்த வழியில் பிராக்மென்ட்டேஷன் ஐ குறைக்க முடியும் இந்த பெரிய ஃப்ரீ சங்க் இன் தொகை இப்போது இன்னும் பல மல்லோக் கோரிக்கைகளுக்கு சேவை செய்ய பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த ஒருங்கிணைப்பைச் செய்வதால் தற்போதைய pin இருந்து அன்லிங்க் செய்ய வேண்டிய ஒரு சிறிய மேல்நிலை உள்ளது இந்த ஃப்ரீ சங்க் இன் அளவைப் பொறுத்து பெரிய சங்க் பொருத்தமான பின்யில் வைப்போம் எனவே இந்த ஃப்ரீ செயல்பாட்டு அழைப்பின் போதும் மல்லோக் செயல்பாட்டு அழைப்பின் போதும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு முக்கிய செயல்பாட்டை நாம் பின்னர் பார்ப்போம் இது அன்லிங்க் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே அன்லிங்க் செயல்பாடு என்பது வழக்கமான லிஙஂகஂடஂ லிஸஂடஂ வகை செயல்பாடாகும் அங்கே உங்களிடம் டபுள் லிஙஂகஂடஂ லிஸஂடஂ உள்ளது மல்லோக்கின் போது அல்லது ஃப்ரீ இன் போது நீங்கள் ஒன்றிணைக்கும் போது லிஙஂகஂடஂ லிஸஂடஂ ஐ நீக்க விரும்பும் போது அல்லது malloc இன் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட malloc கோரிக்கைக்கு இந்த நினைவக சங்க் ஐ உண்மையில் ஒதுக்க விரும்பினால் இந்த வேலையில் உள்ள சுட்டிகளை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் எனவே அடிப்படையில் முன்னோக்கி சுட்டிக்காட்டி மற்றும் பின்தங்கிய சுட்டிக்காட்டி சரியான முறையில் திருத்தப்பட வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட சங்க் ஐ ஒதுக்க விரும்புகிறோம் முந்தைய நோட் அல்லது முந்தைய சங்க்கள் முன்னோக்கி சுட்டிக்காட்டி அடுத்த சங்க் இன் முன்னோக்கி சுட்டிக்காட்டிக்கு சுட்டிக்காட்டுவதை உறுதிசெய்கிறோம் அதேபோல் அடுத்த சங்க்கள் பின் சுட்டிக்காட்டி முந்தைய வாய்ப்பை சுட்டிக்காட்டுகிறது இப்போது இந்த சிறிய நிரலைப் பார்ப்போம் உண்மையில் என்ன தவறு நடக்கக்கூடும் என்று பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட நிரலில் நாம் செய்திருப்பது என்னவென்றால் ஒவ்வொன்றும் 10 பைட்டுகள் கொண்ட இரண்டு மெமரி பகுதிகளை மல்லோக் செய்து அவற்றை முறையே a மற்றும் b சுட்டிகளுக்கு ஒதுக்கியுள்ளோம் பின்னர் நாம் a ஐ விடுவித்தோம் b ஐ விடுவித்தோம் பின்னர் மீண்டும் a ஐ விடுவித்தோம் எனவே கவனிக்கவும் a இரண்டு முறை விடுவிக்கப்படுகிறது எனவே முதலில் உங்கள் கம்பைலரால் உங்கள் ஃப்ரீ a இரண்டு முறை செயல்படுத்தப்படுவதை தீர்மானிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாவதாக ptmalloc இரண்டு நினைவக சங்க் இன் a இரண்டு முறை விடுவிக்கப்படுவதை தீர்மானிக்க முடியாது என்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் இப்போது இதுபோன்ற ஒரு நிரல் இயங்கும்போது உட்புறத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் முதலில் ஃப்ரீ a செயல்படுத்தப்படும்போது நமக்குத் தெரிந்ததைப் போல நினைவகம் விடுவிக்கப்பட்ட சங்க் லிஙஂகஂடஂ லிஸஂடஂ இல் சேர்க்கப்படும் அடுத்ததாக ஃப்ரீ b செயல்படுத்தப்படும்போது லிஙஂகஂடஂ லிஸஂடஂ இல் இரண்டாவது சங்க் இன் நினைவகம் சேர்க்கப்படும் இப்போது லிஙஂகஂ லிஸஂடஂ சுட்டிகள் சரியான முறையில் சரிசெய்யப்படுகின்றன இதனால் a உடன் தொடர்புடைய முன்னோக்கி சுட்டிக்காட்டி b ஆக இருக்க விரும்புகிறது மற்றும் b இன் பின் சுட்டிக்காட்டி a ஐ சுட்டிக்காட்டுகிறது மற்றும் நேர்மாறாகவும் சுட்டிக்காட்டுகிறது இப்போது மூன்றாவதாக அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் மீண்டும் ஃப்ரீ a ஐ அழைக்கும்போது என்ன நடக்கும் என்றால் a இரண்டாவது முறையாக விடுவிக்கப்படுவதை ptmalloc அடையாளம் காண முடியாது என்பதால் இது லிஙஂகஂடஂ லிஸஂடஂ இல் மூன்றாவது முனையைச் சேர்க்கும் எனவே நமது லிஙஂகஂடஂ லிஸஂடஂ இல் கிட்டத்தட்ட a b மற்றும் a ஆகிய மூன்று கூறுகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்க இப்போது அடிப்படையில் இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த இரண்டு இடங்களும் உண்மையில் ஒரே மாதிரியானவை இது முதல் தடவையாக ஃப்ரீ இருக்கும் சங்க் இன் a ஐ ஒத்திருக்கிறது இது இரண்டாவது முறையாக ஃப்ரீ மீண்டும் சங்க் இன் a ஐ ஒத்திருக்கிறது எனவே இந்த இரண்டும் உண்மையில் அதே நினைவக இருப்பிடமாகும் இப்போது 10 பைட்டுகளின் மற்றொரு மல்லோக்கை நாங்கள் அழைக்கிறோம் மற்றும் சுட்டிக்காட்டி ஒதுக்குகின்ற நிரலில் சிறிய மாற்றத்தைக் கவனியுங்கள் இப்போது மல்லோக் என்ன செய்வோம் என்பது நமக்கு தெரியும் அது லிஙஂகஂ லிஸஂடஂ ஐ பார்க்கும் மேலும் அது கிடைக்கக்கூடிய சங்க்களில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும் எனவே இந்த விஷயத்தில் அது உண்மையில் a என்ற முதல் சங்க் ஐ தேர்ந்தெடுக்கும் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் a மற்றும் c ஒரே மெமரி சங்க் ஐ சுட்டிக்காட்டுகிறது எனவே அவை இரண்டும் ஒரே மதிப்பில் சேமிக்கப்படும் a மற்றும் c க்கு இடையிலான வேறுபாடு என்னவென்றால் a விடுவிக்கப்பட்டு அது லிஙஂகஂடஂ லிஸஂடஂ இல் உள்ளது மற்றும் c ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் அது ஒதுக்கப்பட்ட சங்க் ஆகும் எனவே இங்கே நாம் வைத்திருப்பது என்னவென்றால் கிட்டத்தட்ட ஒரு சங்க் ஆனது நம்மிடம் உள்ளது இது விடுவிக்க கட்டமைக்கப்பட்டுள்ளது இது a சங்க் ஆகும் அதே சங்க் ஆனது ptmalloc ஆல் கட்டமைக்கப்பட்டு c க்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போது ஒதுக்கப்பட்ட சங்க்ற்கும் மற்றும் விடுவிக்கப்பட்ட சங்க்ற்கும் உள்ள வித்தியாசத்தைப் பார்த்தால் பின்வருவதைக் காணலாம் ஒதுக்கப்பட்ட சங்க் ஆனது இதுபோன்றது போல் தெரிகிறது முந்தைய மற்றும் அளவு மற்றும் n m மற்றும் p போன்ற பல்வேறு பிட்களுடன் தொடர்புடைய மெட்டாடேட்டா உங்களிடம் இருக்கும் தரவு இங்கே உள்ளது அதே நேரத்தில் ஃப்ரீ சங்க் இன் மெட்டாடேட்டாவை உள்ளடக்கியது முந்தைய சங்க் இன் அளவு மற்றும் பல்வேறு கொடிகள் ஆனால் முக்கியமாக முன்னோக்கி சுட்டிக்காட்டி மற்றும் பின்புற சுட்டிக்காட்டிஃப்ரீ சங்க் இல் உள்ளன எனவே லிஙஂகஂடஂ லிஸஂடஂ ஐ நிர்வகிக்க இந்த முன்னோக்கி மற்றும் பின் சுட்டிக்காட்டி பயன்படுத்தப்படுகிறது இப்போது இது போன்ற அறிக்கைகள் cdeadbeef and c4 deadbeef இருந்தால் என்ன நடக்கும் எனவே அடிப்படையில் இந்த தரவு இந்த இடங்களில் எழுதப்படும் c மற்றும் a ஆகியவை அடிப்படையில் ஒரே இருப்பிடமாக இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்க c மற்றும் a ஆகியவை ஒரே நினைவக பகுதியை சுட்டிக்காட்டுகின்றன எனவே இது போன்ற செயல்பாடுகள் இருக்கும்போது c c மற்றும் c4 நீங்கள் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள் என்பது முன்னோக்கி சுட்டிக்காட்டி மற்றும் பின் சுட்டிக்காட்டி ஆகியவற்றை மாற்றியமைப்பதாகும் இதை ஒரு லிஙஂகஂடஂ லிஸஂடஂ கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் லிஙஂகஂடஂ லிஸஂடஂ சுட்டிகளை நாம் மாற்றியமைக்கிறோம் எனவே சரியான முறையில் மதிப்புகளை அமைப்பதன் மூலம் c and c4 இந்த முன்னோக்கி மற்றும் சுட்டிகளை நாம் மாற்றியமைக்க முடியும் மேலும் ஒரு குறிப்பிட்ட பேலோடை இயக்க குறியீட்டை வேறுவிதமாகக் கூறினால் நாம் உண்மையில் கட்டாயப்படுத்தலாம் மற்றும் செயல்படுத்த பயன்படுத்தலாம் இப்போது அத்தகைய குறியீட்டின் ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு மிகச் சிறிய குறியீடாகும் இது ஒருவர் எவ்வாறு டபுள் ஃப்ரீ ஐ பயன்படுத்த முடியும் என்பதைக் காட்டுகிறது ஆகவே நம்மிடம் ஒரு பேலோட் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இதற்கு முன்பு நாம் பார்த்தது போல இந்த ஹெக்சாடெசிமல் குறியீடுகளை உள்ளடக்கியது அவை செயலியால் விளக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் இந்த பேலோடில் நாம் ஷெல் குறியீடு போன்ற பல்வேறு விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் அல்லது அந்த குறிப்பிட்ட அமைப்பில் நாம் இயக்க விரும்பும் பிற தீங்கிழைக்கும் குறியீடு உள்ளது ஆகவே செயல்பட்டை தடுக்க டபுள் ஃப்ரீ ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட பேலோடை இயக்க கட்டாயப்படுத்தவும் இது போன்ற ஒரு நிரல் நம்மிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் எனவே இங்கே நாம் வைத்திருப்பது என்னவென்றால் நம்மிடம் a மற்றும் b உள்ளது இது இரண்டு சங்க்கள் நினைவகத்தால் சுட்டிக்காட்டப்படும் அவை ஒவ்வொன்றும் 10 பைட்டுகள் கொண்டவை பின்னர் நாம் முதலில் செய்வது இந்த fun1 ஐ செயல்படுத்துவதாகும் இது சில தன்னிச்சையான செயல்பாடாகும் இது நமக்கு முக்கியமல்ல இதற்கு முன்பு நாம் பார்த்தது போல் டபுள் ஃப்ரீ உள்ளது அதற்கு முன் ஃப்ரீ a ஐ தொடர்ந்து ஃப்ரீ b பின்னர் ஃப்ரீ a ஆகும் பின்னர் c ஐ malloc 10 க்கு சமமாக வைத்திருக்கிறோம் முந்தைய ஸ்லைடில் உள்ள எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தது போல இந்த c மற்றும் a ஆகியவை ஒரே மெமரி சங்க் ஐ குறிக்கும் சுட்டிகள் கொண்டிருக்கும் இது விடுவிக்கப்பட்ட a இன் மெமரி சங்க் ஆகும் எனவே இது லிஙஂகஂ லிஸஂடஂ நிர்வாகத்துடன் தொடர்புடைய முன்னோக்கி மற்றும் பின் சுட்டிகளைக் கொண்டுள்ளது c ஒதுக்கப்பட்ட சங்க் ஆனது சங்க் இன் ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் அவற்றில் உள்ள தரவை மாற்றியமைக்கலாம் எனவே இங்கே நாம் குறியீட்டை கடுமையாக குறியிட்டுள்ளோம் ஆனால் உண்மையில் நீங்கள் இதை ஒரு ஸ்கேன்ஃப் அல்லது நெட்வொர்க் பாக்கெட் அல்லது விஷயங்களைப் பயன்படுத்தி வைத்திருக்க முடியும் c இன் உள்ளடக்கங்களை நீங்கள் மாற்றியமைக்க முடியும் எனவே இதை மாற்றியமைப்பது fun1 க்கான GOT நுழைவு கழித்தல் 12 ஆகும் எனவே தயவுசெய்து ASLR விரிவுரைகளைப் பார்க்கவும் GOT நுழைவு என்றால் என்ன என்பதையும் மற்றும் c 4 என்பது பேலோடின் முகவரி என்பதையும் கண்டறியவும் இப்போது நாம் செய்வது சில தன்னிச்சையான மல்லோக் ஆகும் நாம் இங்கு fun1 ஐ அழைக்கிறோம் எனவே fun1 க்கான GOT நுழைவு முகவரி அல்லது fun1 இன் இருப்பிடத்தை தீர்மானிக்க பயன்படுகிறது என்பதை நினைவில் கொள்க இப்போது நாம் எப்படியாவது fun1 உடன் தொடர்புடைய GOT உள்ளீட்டை மாற்ற முடிந்தால் fun1 செயல்படுத்தப்படும்போது செயல்படுத்தப்படும் வழிமுறைகளையும் மாற்ற முடியும் இந்த குறிப்பிட்ட செயல்படுத்துதலில் நாம் காணக்கூடியது என்னவென்றால் நாம் உள்ளீட்டை மாற்றப் போகிறோம் fun1 க்கான GOT உள்ளீட்டை பேலோடால் மாற்றப் போகிறோம் ஆகவே நாம் பார்ப்பது என்னவென்றால் fun1 இங்கே செயல்படுத்தப்படும்போது அது செயல்படுத்தப்படும் பேலோடாக இருக்கும் இதனால் நிகழ்ந்த a இன் டபுள் ஃப்ரீ ஐ பயன்படுத்தி செயல்முறையை முறியடிக்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து நாம் தொடங்குவோம் இங்கு நாம் காணும் விஷயம் என்னவென்றால் இந்த டபுள் லிஙஂகஂடஂ லிஸஂடஂ நம்மிடம் உள்ளது இதில் ab மற்றும் a 3 உள்ளீடுகள் உள்ளன ஆனால் முக்கியமாக நமக்கு இந்த a மற்றும் இந்த a ஆகியவை ஒரே மாதிரியானவை அவை இரண்டும் உண்மையில் ஒரே இடமாகும் எனவே நாம் மீண்டும் 10 இன் மல்லோக் செய்யும்போது அந்த குறிப்பிட்ட சுட்டிக்காட்டிக்கு நாம் எதைப் பெறுகிறோம் என்பதைப் பார்க்கும்போது லிஙஂகஂடஂ லிஸஂடஂ இப்போது 2 ஆகக் குறைகிறது மேலும் நமக்கு விடுவிக்கப்பட்ட ஒரு c உள்ளது மேலும் இது ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் இவை இரண்டும் அதே நினைவக சங்க் ஐ சுட்டிக்காட்டுகிறது எனவே இப்போது நாம் fun1 மற்றும் பேலோடிற்காக சில GOT நுழைவு கழித்தல் 12 க்கு c 0 மற்றும் c 4 ஐ அமைத்து வருகிறோம் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட லிஙஂகஂ லிஸஂடஂ ஐ உடைக்கிறோம் முன்னோக்கி சுட்டிகள் எங்கு இருக்க வேண்டும் என்பதைப் பார்க்க நாம் GOT உள்ளீட்டை வைக்கிறோம் பின் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டிய இடத்தை பேலோடுக்கு சுட்டிக்காட்டியை வைக்கிறோம் இப்போது மல்லோக் அழைக்கப்படும்போது என்ன நடக்கும் இப்போது மல்லோக் மீண்டும் பயன்படுத்தப்படும்போது என்ன நடக்கும் என்றால் பின் சுட்டிக்காட்டி உள்ள பேலோட் GOT entry 12 இல் எழுதப்படும் இதனால் fun1 செயல்படுத்தப்படும்போது அது முதலில் கிடைத்த நுழைவைப் பார்க்கும் ஆனால் முகவரியின் உண்மையான மதிப்பைப் பெறுவதற்கு பதிலாக fun1 இல் இது மாற்றியமைக்கப்பட்ட முகவரியைப் பெறும் இது உண்மையில் பேலோடை சுட்டிக்காட்டுகிறது இதனால் fun1 இயக்கும் போது இது செயல்படுத்தப்படும் இந்த பேலோடாக இருக்கும் இதனால் நாம் செயல்முறை முறியடிக்க முடியும் மற்றும் பேலோடை இயக்க வழிவகுக்கும் இப்போது இது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று எனவே இங்கே எங்களிடம் ஒரு நிரல் உள்ளது இது பல மல்லோக் மற்றும் ஃப்ரீகளை கொண்டுள்ளது நமக்கு முக்கியமானவை இந்த செயல்பாடு my malicious function இது சுட்டிக்காட்டி e ஐ மேலும் எடுத்துக்கொள்கிறது இதை நீங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் my malicious function எனவே printf இங்கே பயன்படுத்தப்படும்போது இந்த சிக்ரெட் செய்தி திரையில் அச்சிடப்படுகிறது எனவே இந்த தீர்வைப் பற்றி சிந்திக்க அரினா மூலமாகவும் பின்னர் ஹீப் மூலமாகவும் பல்வேறு பட்டியல்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதற்கு உண்மையில் ஒரு தீர்வைக் கண்டுபிடிப்பது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்காது எனவே டபுள் ஃப்ரீ என்பது மல்லோக்கிற்கான ஒரு வகையான தாக்குதலாகும் ஹீப் ஓவர்ஃப்ளோகள் ஹீப் ஸ்ப்ரேக்கள் ஃப்ரீ பிறகு பயன்படுத்துதல் மற்றும் பிற மெட்டாடேட்டா பயன்பாடுகள் போன்ற பல்வேறு வடிவங்கள் உள்ளன எனவே அவைகளில் பெரும்பாலானவை அதே வகையான கொள்கையைப் பின்பற்றுகின்றன ஃப்ரீ சங்க்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட சங்க்கள் அடிப்படையில் கையாளப்படுகின்றன இதனால் செயல்முறையை முறியடிக்கப்பட்டு பேலோட் எக்ஸிக் செயல்படுத்தப்படுகிறது இந்த தாக்குதல்களில் பல ஹீப் இல் உள்ள பிற இடங்களிலிருந்து தகவல்களை கசிய ஒரு வழியைக் கண்டுபிடிக்கிறது எனவே இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவை நாங்கள் உண்மையில் முடிப்போம் எனவே ஹீப்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன என்பதையும் ஹீப் ஐ பயன்படுத்த டபுள் ஃப்ரீ பாதிப்பு போன்ற நிரலில் பாதிப்புகளை நீங்கள் உண்மையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் இந்த கடைசி இரண்டு சொற்பொழிவுகளில் பார்த்தோம் நன்றி